சைக்கிளிக் ஸ்கேட்யூலர் என அழைக்கப்படும் மிக முக்கியமான ஆனால் எளிமையான ரியல் டைம் டாஸ்க் ஸ்கேட்யூலரில் ஒன்றை நாம் பார்த்து வருகிறோம் புரோகிராமரால் தீர்மானிக்கப்பட வேண்டிய டிசைன் பராமீட்டர்களில் ஒன்று மேஜர் சைக்கில் இது டாஸ்க் பீரியட்களின் எல் மற்றொன்று மைனர் சைக்கில் இது பிரேம் என்றும் அழைக்கப்படும் இந்த பிரேமை அமைக்க சில தடைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் எடுத்துக்காட்டாக நம்மிடம் 3 பீரியாடிக் டாஸ்க்குகள் உள்ளன T1 எக்சீக்யூசன் டைம் 1 மற்றும் பீரியட் 4 டெட்லைன் 4 டாஸ்க் 2 எக்சீக்யூசன் டைம் 1 மற்றும் பீரியட் மற்றும் டெட்லைன் 5 யூனிட்ஸ் டாஸ்க் 3 எக்சீக்யூசன் டைம் 1 5 யூனிட்ஸ் டாஸ்க் பீரியட் மற்றும் டெட்லைன் 20 யூனிட்ஸ் மற்றும் மேற்கண்டவற்றிற்கான ஸ்கேட்யூலை நாம் பெற வேண்டும் நாம் ஸ்கேட்யூலை பெற்றவுடன் அதை ஒரு மேஜர் சைக்கிலிற்கான ஸ்கேட்யூல் ஆக சேமிக்க முடியும் பின்னர் சைக்கிளிக் எக்சீக்யூட்டிவ் ஒவ்வொரு பிரேம் இன்டரப்ட்டிலும் அடுத்த டாஸ்க்கை பெறும் T1 T2 T3 ஆகிய 3 டாஸ்க்களுக்கான மேஜர் சைக்கிலை பற்றி கேட்கும்போது நமக்கு 4 5 மற்றும் 20 என டாஸ்க் பீரியட் உள்ளன மேஜர் சைக்கில் T1 T2 மற்றும் T3 ஆகியவற்றின் LCM ஆகும் இது 20 ஐ மேஜர் சைக்கில் என கொடுக்கிறது அடுத்த விஷயம் பிரேம் சைஸ் தேர்ந்தெடுப்பது மற்றும் அது 3 தடைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் முதல் தடை என்னவென்றால் பிரேம் சைஸ் மேஜர் சைக்கிலை பிரிக்க வேண்டும் மேஜர் சைக்கில் 20 ஆகும் இது நமக்கு சில தனித்துவமான மதிப்புகளைத் தருகிறது நமக்கு கிடைக்கும் பிரேம் சைஸ்கள் 1 2 4 5 10 மற்றும் 20 ஆகும் இரண்டாவது கட்டுப்பாடு பிரேம் சைஸ் குறைந்த வரம்பைக் கொடுக்கும் அதாவது ஒவ்வொரு டாஸ்க்கின் எக்சீக்யூசன் டைமும் ஒரு பிரேமில் இடமளிக்கப்பட வேண்டும் அந்த ஒவ்வொரு டாஸ்க் செயல்படுத்தும் நேரத்தையும் விட பிரேம் சைஸ் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை நமக்குத் தருகிறது 1 1 1 5 க்கு எக்சீக்யூசன் டைம் குறைந்தபட்சம் 2 ஆக இருக்க வேண்டும் எனவே 1 நிராகரிக்கப்படுகிறது நாம் 2 4 5 10 மற்றும் 20 க்கு இடையில் தேர்வு செய்ய வேண்டும் ஒரு டாஸ்க்கின் வருகைக்கும் டெட்லைனிற்கும் இடையில் ஒரு தெளிவான பிரேம் இருக்க வேண்டும் என்றும் வர்ஸ்ட் கேஸ்சை நாம் உறுதிசெய்தால் அது எல்லா இன்ஸ்டன்ஸ்களுக்கும் பொருந்தும் என்று கூறும் மூன்றாவது தடை ஒவ்வொரு டாஸ்க்கிற்கும் 2F GCD F pi ≤ di ஐச் சரிபார்க்கிறோம் இங்கு 3 டாஸ்க்குகளையும் வெவ்வேறு பிரேம் சைஸ்களையும் சரிபார்க்க வேண்டும் பிரேம் சைஸ் 2 உடன் தொடங்குவோம் மேஜர் சைக்கில் 20 மற்றும் பிரேம் சைஸ் கள் 2 4 5 10 ஆகும் ஏனெனில் 1 நிராகரிக்கப்படுகிறது இது டாஸ்க் எக்சீக்யூசன் களை நடத்தாது பிரேம் சைஸ் 2 க்கு அதாவது 3F GCD F p1 ≤ di க்கு டாஸ்க்கின் பீரியட் 4 ஆகும் எனவே 4 2 2 மற்றும் 2 ≤ d1 டாஸ்க் ஒன்றுக்கான டெட்லைன் 4 ஆகும் அதற்காக அது வைத்திருக்கிறது மற்றும் பரவாயில்லை பிரேம் சைஸ் 2 உடன் இரண்டாவது டாஸ்க்கை ச் சோதிப்பது இதே போன்ற விஷயத்தைப் பின்பற்றுவோம் இங்கே ஜி டி எஃப் 5 மற்றும் எஃப் 2 எனவே 4 1 ≤ 5 என இது பரவாயில்லை அதேபோல் மூன்றாவது டாஸ்க்கை எஃப் 20 சரிபார்க்கிறோம் F 2 எனவே ஜி டி 2 ஆகும் மீண்டும் இது உள்ளது எனவே 2 என்பது சாத்தியமான பிரேம் சைஸ் மேலும் பின்வருவது ஸ்கேட்யூல் செய்ய தேவைப்படும் பிரேம்களின் எண்ணிக்கையைப் பற்றியது பிரேம் சைஸ் 4 5 மற்றும் 20 ஆகும் ஒரு மேஜர் சைக்கிலில் மூன்றாவது டாஸ்க் ஒரு முறை நிகழும் இரண்டாவது டாஸ்க் 4 முறை நிகழும் முதல் டாஸ்க் 5 முறை நிகழும் 1 5 4 1 9 மற்றும் 9 1 10 நமக்கு குறைந்தது 10 பிரேம்கள் தேவை எனவே இது F 2 ஐக் கொண்டுள்ளது பிரேம் சைஸ் நான்கில் டாஸ்க் வருகைக்கும் டெட்லைனிற்கும் இடையே ஒரு தெளிவான பிரேம் இருக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும் மேலும் வர்ஸ்ட் கேஸ் 2 F GCD F pi என்ற வெளிப்பாட்டால் வழங்கப்படுகிறது இங்கே இரண்டாவது டாஸ்க்க்கு அதில் பொருந்தாது இங்கே ஒரு மேஜர் சைக்கிலில் 5 பிரேம்கள் இருக்கின்றன ஏனெனில் பிரேம் சைஸ் 4 ஆக உள்ளது எனவே 5 பிரேம்கள் கிடைக்கும் இங்கு 3 டாஸ்க்கிற்கு 10 பிரேம்கள் தேவை F 4 முதலில் பொருத்தமானதல்ல இது டெட்லைனை மீறுகிறது மற்றும் ஸ்கேட்யூலை உருவாக்க போதுமான பிரேம்கள் கிடைக்க வில்லை எனவே பிரேம் சைஸ் 5 10 போன்றவற்றைத் தேடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை ஏனெனில் கிடைக்கும் பிரேம்களின் எண்ணிக்கை இன்னும் குறைவாக இருக்கும் பிரேம் சைஸ் 2 என்பது தேர்வு செய்யக் கூடிய ஒன்றாகும் மேலும் பிரேம் சைஸ் 2 கிடைத்தவுடன் நாம் ஸ்கேட்யூலை எளிதாக உருவாக்க முடியும் அதாவது எந்த பிரேமில் எந்த டாஸ்க் செயல்படுத்தப்படும் என்பதாகும் ஆனால் சாத்தியமான அனைத்து பிரேம் சைஸ்களையும் நாம் முயற்சித்து பிரேம் சைஸ்கள் எதுவும் பொருத்தமானவை அல்ல என்பதைக் கண்டறிந்தால் இந்த விஷயத்தில் பெரிய குற்றவாளி நீண்ட எக்சீக்யூசன் டைம் கொண்ட ஒரு டாஸ்க் ஆகும் எடுத்துக்காட்டாக 3 4 5 முதலிய எக்சீக்யூசன் டைம் உடன் பல டாஸ்க்குகள் இருந்தால் மேலும் 20 100 100 உடன் ஒன்று உள்ளது என்றால் வெளிப்படையாக பிரேம் சைஸ் இங்கு குறைந்து 20 ஆக இருக்க வேண்டும் மற்றும் பிரேம்களின் எண்ணிக்கை குறைவாகிவிடும் மேஜர் சைக்கில் 100 பிரேம்களில் இருந்து 5 ஆக மாறும் இது மட்டும் அன்றி டெட்லைன் கட்டுப்பாடு கூட மீறப்படும் என்றும் கூறலாம் நீண்ட எக்சீக்யூசன் டைம் உடன் ஒரு பெரிய டாஸ்க் இருக்கும்போது நாம் எவ்வாறு பெறுவோம் நமது ப்ரோக்ராமை மீண்டும் எழுத வேண்டும் இந்த டாஸ்க்கை சிறிய டாஸ்க்குகளாக பிரிக்க வேண்டும் உதாரணத்திற்கு சிறிய டாஸ்க் அளவை 10 என்று தீர்மானித்து பிரித்தோம் என்று வைத்துக் கொள்வோம் அதே டாஸ்க்கை நாம் இரண்டாக பிரிக்க வேண்டும் மேலும் இது டாஸ்க்கின் முடிவை உறுதிப்படுத்த வேண்டும் T1 ஐ T1 a மற்றும் T1 b ஆக உருவாக்குகிறோம் என்று சொல்லலாம் T1 a இன் முடிவில் அது ஒரு நிலையான நிலையில் கணினியை விட்டு வெளியேற வேண்டும் அவை செயல்படுத்தும் பிற டாஸ்க்குகள் கூட அவை T1 b ஐப் போன்ற சீரற்ற மதிப்புகளைப் பெறக்கூடாது எந்தவொரு சாத்தியமான பிரேம் சைஸ்சையும் நாம் உண்மையில் பெறமுடியாத போதெல்லாம் டாஸ்க்குகளை நீண்ட எக்சீக்யூசன் டைம்களுடன் பிரிக்க வேண்டும் அது குறித்த விவரங்களுக்கு நாம் செல்ல மாட்டோம் குறிப்பைக் கொடுத்து அதன் அடிப்படையில் மீண்டும் பிரேம் சைஸ்சை மறுசீரமைப்பது மிகவும் கடினம் அல்ல மேலும் ஒரு சாத்தியமான ஸ்கேட்யூலை உருவாக்க முடியுமா என்பதையும் பார்க்கவும் இது ஒரு இட்டரேட்டிவ் ப்ராசஸ் என்பதை நாம் காணலாம் சில நேரங்களில் நாம் பயன்படுத்தக்கூடிய சரியான பிரேம் சைஸ் கிடைக்காமல் போகலாம் அவ்வாறான நிலையில் டாஸ்க்குகளை மறுசீரமைக்க வேண்டும் மற்றும் சாத்தியமான பிரேம் சைஸ்சை கண்டுபிடிக்க வேண்டும் இத்துடன் நாம் சைக்கிளிக் ஸ்கேட்யூலர் முடிக்கிறோம் வலுவான விஷயம் என்னவென்றால் இது ஒரு எளிய மற்றும் திறமையான டாஸ்க் ஸ்கேட்யூலர் எக்சீக்யூட்டிவ் ப்ரோக்ராம் மிகவும் சிறியது அது ஸ்கேட்யூல் டேபிளை கலந்தாலோசிக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் இன்டரப்ட்டு பிரேமை பெறும்போது அது ஸ்கேட்யூல் டேபிலில் இருக்கும் டாஸ்க்கை இயக்குகிறது டேபிள் டிரவன் ஸ்கேட்யூலரை காட்டிலும் இது மிகவும் திறமையானது ஏனெனில் இங்கு மீண்டும் மீண்டும் ஒரு டைமரை அமைக்க தேவையில்லை துவக்க நேரத்தில் மட்டுமே டைமர் அமைக்கப்படுகிறது சைக்கிளிக் ஸ்கேட்யூலர் உடய பலவீன புள்ளிகள் பின்வருமாறு முதலாவது என்னவென்றால் டாஸ்க்குகளின் எண்ணிக்கை பெரியதாக இருக்கும் போது அதாவது நான் ட்டிரிவியல் அப்ளிகேஷனை போல் ஸ்கேட்யூலை உருவாக்குவது அதில் டாஸ்க்குகளின் எண்ணிக்கை 10 அல்லது 15 எனக் கூறலாம் பின்னர் கைமுறையாகப் அனைத்தையும் பார்த்து கொள்வது அதாவது மேஜர் சைக்கிலை உருவாக்குவது கேண்டிடேட் பிரேம் சைக்கிலை கண்டுபிடிப்பது மற்றும் ஒவ்வொரு தடைகளையும் சரிபார்க்க முயற்சிப்பது உண்மையில் அற்பமானதல்ல மேலும் அது ஒரு இடரேட்டிவ் டாஸ்க் டாஸ்க்கு எண்ணிக்கை அதிகரிக்கும் போது வடிவமைப்பாளருக்கு பிரேம் சைஸ் கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாகிவிடும் இது இந்த ஸ்கேட்யூலரின் சிக்கல்களில் ஒன்றாகும் இரண்டாவதாக நாம் ஒரு புதிய சாதனத்தை இணைக்க வேண்டுமானால் மாற்றியமைப்பது மற்றும் பராமரிப்பது கடினம் எனவே டாஸ்க்குகளில் ஒன்றின் எக்சீக்யூசன் டைம் நீண்டதாகிவிடும் இதில் நாம் ஸ்கேட்யூலை முழுவதுமாக மறுவேலை செய்துள்ளோம் அந்த டாஸ்க்கிற்கான ஸ்கேட்யூலை நாம் மாற்றுவது மட்டும் அல்லாமல் முழு ஸ்கேட்யூலிற்கும் மறுவேலை செய்ய வேண்டும் மேலும் புதிய பிரேம் சைஸ் என்று மற்றும் பல இவை உடையக்கூடியவை ஏனென்றால் எந்தவொரு காரணத்திற்காகவும் டாஸ்க்குகளில் ஒன்று கணினியை சீரற்ற நிலையில் விட்டு விடுவதை விட அதிக நேரம் எடுத்தால் அந்த கணினி தோல்வி அடையக் கூடும் பல அப்ளிகேஷன்களில் நம்மிடம் ஸ்போரடிக் டாஸ்க் மற்றும் அபீரியோடிக் டாஸ்க்குகள் உள்ளன மேலும் அவற்றை கையாளக்கூடிய தெளிவான வழி நம்மிடம் இல்லை இவையே சைக்கிளிக் ஸ்கேட்யூலரின் பலவீனமான புள்ளிகள் அவற்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் சைக்கிளிக் ஸ்கேட்யூலர் எளிமையானது எளிமையான அப்ளிகேஷன்களில் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் அப்ளிகேஷன்கள் மிகவும் சிக்கலானதாக மாறும்போது ஈவண்ட் டிரவன் ஸ்கேட்யூலர்களை பயன்படுத்த வேண்டும் என்பதால் அதிநவீன ஸ்கேட்யூலர்களில் கவனம் செலுத்துவோம் ஈவண்ட் டிரவன் ஸ்கேட்யூலர் முக்கிய பிரிவுகள் மற்றும் சிக்கல்களைக் பற்றி நாம் கையாள வேண்டும் கிளாக் டிரவன் ஸ்கேட்யூலர் உடன் ஒப்பிடும்போது இவை மிகவும் திறமையானவை கிளாக் டிரவன் ஸ்கேட்யூலர் கொடுக்கப்பட்ட டாஸ்க் செட்டிற்கு ஒரு ஸ்கேட்யூலை கண்டுபிடிக்க முடியாவிட்டாலும் அதை எளிதாக செயல்படுத்த முடியும் என்பதே இதன் பொருள் ஈவண்ட் டிரவன் ஸ்கேட்யூலர் பயன்படுத்தி சாத்தியமான ஸ்கேட்யூலை பெறலாம் ஏனெனில் இவை மிகவும் திறமையானவை இது ஸ்போரடிக் மற்றும் அபீரியோடிக் டாஸ்க்குகளை கையாளக்கூடியது எனவே இயல்பாக இவை மிகவும் சிக்கலான அப்ளிகேஷன்களில் பயன்படுகின்றன ஆனால் இவை ஸ்கேட்யூலரின் கோடு சைஸ் மற்றும் எக்சீக்யூசன் டைம் ஆகியவற்றின் அடிப்படையில் சைக்கிளிக் ஸ்கேட்யூலர் போல திறமையானவை அல்ல ஆனால் ஈவண்ட் டிரவன் ஸ்கேட்யூலர்களுக்கான ஸ்கேட்யூலிங் பாயிண்ட்டுகள் கருதப்படும் வரையில் ஸ்கேட்யூலிங் பாயிண்ட்டுகள் மிகவும் அடிப்படைக் கருத்தாகும் ஸ்கேட்யூலிங் பாயிண்ட்டு என்பது டாஸ்க் ஸ்கேட்யூலர் செயலில் இறங்கும் நேரங்கள் மற்றும் எந்த டாஸ்க்கை அடுத்ததாக அனுப்புவது அல்லது செயல்படுத்துவது என்பதை தீர்மானிக்கிறது ஈவண்ட் டிரவன் ஸ்கேட்யூலர்களுக்கான ஸ்கேட்யூலிங் பாயிண்ட்டுகள் பற்றி காணலாம் இரண்டு வகையான ஸ்கேட்யூலிங் பாயிண்ட்டுகள் உள்ளன ஒன்று டாஸ்க் கம்ப்லிசன் ஒரு டாஸ்க் இயங்கும் போதெல்லாம் மற்றும் அது ஸ்கேட்யூலரின் வேக்ஸை நிறைவு செய்து ஒரு ஸ்கேட்யூலிங் பாயிண்ட்டை வரையறுக்கும் மேலும் அது ஸ்கேட்யூலர் இயக்க தொடங்கி அடுத்து எந்தப் டாஸ்க்கை இயக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க முயற்சிக்கிறது அரைவல் ஈவண்ட் என்பது மற்றொரு வகை ஸ்கேட்யூலிங் பாயிண்ட்டு ஆகும் ஒரு டாஸ்க் இன்டரப்ட்டு காரணமாக வந்து சேர்கிறது என்பதை நாம் அறிவோம் ஒரு டாஸ்க் வரும்போது அது ஒரு கிளாக் இன்டரப்ட்டு அல்லது ஒரு பீரியாடிக் டைமர் இன்டரப்ட்டு காரணமாக ஒரு பீரியாடிக் டாஸ்க் வரக்கூடும் ஒவ்வொரு முறையும் அவ்வப்போது இன்டரப்ட்டு நிகழும்போது அந்த ஜாப் உடன் தொடர்புடைய இன்ஸ்டன்ஸ் ரிலீஸ் செய்ய படுகிறது அல்லது அது செயல்படுத்தத் தயாராகிறது ஒரு டாஸ்க்கின் ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்சின் வருகையும் அதாவது ஜாப் ஒரு ஸ்கேட்யூலிங் பாயிண்டை வரையறுக்கிறது ஜாப் வந்தவுடன் ஸ்கேட்யூலர் கோடு இயங்கத் தொடங்குகிறது இது வந்துவிட்டதா என்று சரிபார்க்கிறது மேலும் ஏற்கனவே செயல்படும் டாஸ்க்கை பிரீஎம்ட் செய்வதன் மூலம் செயல்படுத்த வேண்டுமா என்று சரிபார்க்கிறது ஈவண்ட் டிரவன் ஸ்கேட்யூலர் பிரீஎம்டிவ் ஸ்கேட்யூலர் என அழைக்கப்படுகிறது ஏனென்றால் ஒரு டாஸ்க் வரும்போது அதற்கு அதிக முன்னுரிமை இருப்பதாலும் ஏற்கனவே எக்சீக்யூட் ஆகின்ற டாஸ்க் பிரீஎம்ட் செய்யப்பட வேண்டும் எளிமையான ஈவண்ட் டிரவன் ஸ்கேட்யூலர் போர் கிரவுண்ட் பேக் கிரவுண்ட் ஸ்கேட்யூலர் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது இதை நாம் முதல் நிலை பேசிக் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பாடத்திட்டத்தில் ஏற்கனவே கற்று இருக்கலாம் போர் கிரவுண்ட் பேக் கிரவுண்ட் ஸ்கேட்யூலர் ரியல் டைம் அப்ளிகேஷனில் பிரபலமான ஸ்கேட்யூலர் ஆகும் நம்மிடம் ஸ்போரடிக் அபீரியோடிக் மற்றும் பீரியாடிக் டாஸ்க்குகள் உள்ளன பீரியாடிக் டாஸ்க்குகள் போர் கிரவுண்ட் இயங்குகின்றன அதாவது பேக் கிரவுண்ட் டாஸ்க்குடன் ஒப்பிடும்போது அதற்கு அதிக ப்ரையாரிட்டி அளிக்கப்படுகிறது போர் கிரவுண்ட் டாஸ்க்குகள் இல்லாத போதெல்லாம் பேக் கிரவுண்ட் டாஸ்க்குகள் இயங்கத் தொடங்குகின்றன மற்றும் ரியல் டைம் சூழ்நிலையில் ரியல் டைம் டெட்லைன் கொண்ட அனைத்து டாஸ்க்குகளும் போர் கிரவுண்ட் டாஸ்க்குகளாக இயக்கப்படுகின்றன டெட்லைன் இங்கே காட்டப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டாக இந்த வரைபடத்தில் ஸ்போரடிக் டாஸ்க் ரியல் டைம் பீரியாடிக் டாஸ்க் மீண்டும் நிகழும் புள்ளியை இங்குள்ள வரி வரையறுக்கிறது இது ரியல் டைம் டாஸ்க் என்பதால் இது போர் கிரவுண்ட் டாஸ்க் இது மற்ற எல்லா பேக் கிரவுண்ட் டாஸ்க்குகளையும் இடமாற்றம் செய்யத் தொடங்குகிறது எனவே அது முடிந்தவுடன் பேக் கிரவுண்ட் டாஸ்க்குகள் இயங்கத் தொடங்குகின்றன மீண்டும் பீரியாடிக் டைமர் இன்டரப்ட்டு வரும்போது பீரியாடிக் டாஸ்க் மீண்டும் தயாராகிறது அது தயாரானவுடன் இயங்கத் தொடங்குகிறது இது பீரியாடிக் டாஸ்க்கின் முதல் நிகழ்வாகும் இது பேக் கிரவுண்ட் டாஸ்க்கை இயக்கத் தொடங்கியதும் காத்திருக்க வேண்டும் இந்த கட்டத்தில் அது முடிந்ததும் கிளாக் இன்டரப்ட்டு வரும் வரை பேக் கிரவுண்ட் டாஸ்க் இயங்கத் தொடங்குகிறது அது முடிவடையும் வரை பிற இடைவிடாத டாஸ்க்குகள் இயங்கத் தொடங்கும் இது ஒரு எளிய ஸ்கேட்யூலர் அங்கு ஒரு போர் கிரவுண்ட் டாஸ்க் இருக்கும் வரை அது இயங்கும் மேலும் சிக்கலான சந்தர்ப்பங்களில் பல வகையான போர் கிரவுண்ட் டாஸ்க்குகள் இருக்கலாம் அந்த விஷயத்தில் ஸ்கேட்யூலர் அதிக முன்னுரிமை போர் கிரவுண்ட் டாஸ்க்கை த் தேர்ந்தெடுக்கும் மேலும் போர் கிரவுண்ட் டாஸ்க்குகள் எதுவும் இல்லாதபோது மட்டுமே பேக் கிரவுண்ட் டாஸ்க் இயங்கும் இது ஒரு எளிய ஸ்கேட்யூலர் இதை அடிப்படையாகக் கொண்டு நாம் ஒரு எடுத்துக்காட்டை செய்வோம் சிக்கலைச் செய்வதற்கு முன் ஒரு கணித வெளிப்பாட்டைப் பற்றி விவாதிக்கலாம் TB பேக் கிரவுண்ட் டாஸ்க்காக இருந்தால் மற்றும் செயலாக்க நேரம் eB இங்கே பேக் கிரவுண்ட் டாஸ்க்கின் டெட்லைன் கருதபடவில்லை இங்கே அதன் எக்சீக்யூசன் டைம் பேக் கிரவுண்ட்டை குறிக்கும் போர் கிரவுண்ட் டாஸ்க் p1 ஆகும் அதே நேரத்தில் அதன் எக்சீக்யூசன் டைம் e1 ஆகும் மேலும் நம்மிடம் போர் கிரவுண்ட் டாஸ்க்குகளின் தொகுப்பு உள்ளது இதில் ei செயல்படுத்தும் நேரத்தையும் pi காலத்தையும் குறிக்கிறது அவ்வாறான நிலையில் பேக் கிரவுண்ட் டாஸ்க் முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும் சூத்திரம் eB என்பது பேக் கிரவுண்ட் டாஸ்க்கின் எக்சீக்யூசன் டைம் மற்றும் ஒவ்வொரு முறையும் டாஸ்க் ei ti செயல்படுத்தும் போது அது ei க்கு இயங்கும் மற்றும் ஒவ்வொரு pi அலகுகளிலிருந்தும் டாஸ்க் ti ei க்கு இயக்கும் இது இயங்கும் நேரத்தின் ஒரு பகுதியானது ஆகும் இதுபோன்ற அனைத்து குறிப்பிட்ட டாஸ்க்குகளையும் நாம் கருத்தில் கொண்டால் நாம் என்று எழுதலாம் மீதமுள்ள நேரத்தில் பேக் கிரவுண்ட் இயங்குவதற்கான பேக் கிரவுண்ட் டாஸ்க் ஆல் வழங்கப்படுகிறது எனவே பேக் கிரவுண்ட் டாஸ்க்கின் கம்ப்லிசன் டைம் ஆக வெளிப்படுத்தலாம் அங்கு eB பேக் கிரவுண்ட் டாஸ்க்கின் எக்சீக்யூசன் டைம் பின்வருவது ஒரு ரியல் பீரியாடிக் டாஸ்க் இதன் எக்சீக்யூசன் டைம் 50 பீரியட் 100 மற்றும் டெட்லைன் 100 ஆகும் குறிப்பு ஸ்லைடு நேரத்தில் 2541 p1 e1 ஆக இருக்க வேண்டும் இங்கே எக்சீக்யூசன் டைம் 50 பீரியட் 100 மற்றும் டெட்லைன் 100 பேக் கிரவுண்ட் டாஸ்க்கை பொறுத்தவரை எக்சீக்யூசன் டைம் 1020 மில்லி விநாடி இங்கே முக்கிய கேள்வி பேக் கிரவுண்ட் டாஸ்க்கின் கம்ப்லிசன் டைம் பற்றியது இதற்கு தீர்வு என்னவென்றால் ஒவ்வொரு முறையும் போர் கிரவுண்ட் டாஸ்க் இயங்கும் போது அது 50 மில்லி விநாடிகளுக்கு இயங்கும் மேலும் இது ஒவ்வொரு 100 மில்லி வினாடிகளில் ஒரு முறை இயங்கும் மீதமுள்ள 50 மில்லி வினாடிகள் பேக் கிரவுண்ட் டாஸ்க்கை இயக்க கிடைக்கிறது போர் கிரவுண்ட் காரணமாக யூட்டிலைசேஷன் 50100 அல்லது 0 5 ஆகும் பேக் கிரவுண்ட் டாஸ்க்கிற்கு கிடைக்கும் நேரத்தின் பின்னம் 0 5 ஆகும் 10 20 ஆல் 50 ஆல் 100 ஆல் 2040 மில்லி விநாடி என்று நாம் மாற்றலாம் பேக் கிரவுண்ட் டாஸ்க் 2040 மில்லி விநாடிகளில் முடிவடையும் போர் கிரவுண்ட் பேக் கிரவுண்ட் ஸ்கேட்யூலர் மிக எளிய ஸ்கேட்யூலர் இது நாம் மதிப்பாய்வு செய்த முதல் நிலை இயக்க முறைமை பாடத்திட்டத்தில் கூட உள்ளடக்கப்பட்ட மிக எளிய ஸ்கேட்யூலர் ஆகும் ஏனெனில் இது ரியல் டைம் அப்ளிகேஷன்களுக்கு பொருத்தமாக இருக்கிறது ஆனால் இது குறித்து நாம் அதிகம் விவாதிக்க மாட்டோம் மிகவும் அதிநவீன ஸ்கேட்யூலர்கள் ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலர் மற்றும் யர்லியஸ்டு டெட்லைன் பஸ்ட் ஸ்கேட்யூலர் ஆகியவற்றில் அடுத்த விரிவுரையில் இருந்து கவனம் செலுத்துவோம்